எனவே அடுத்து ரிஃப்லெக்ட்டேட் இம்பிடன்ஸ் உங்கள் கபுல்ட்டு காயில் க்கு காண்பீர்கள் அதன் பிறகு கணக்கீடுகளை காண்பீர்கள் எனவே இந்த நிலையில் இரண்டு காயில்கள் அவற்றின் ம்யூச்சுவல் இண்டக்டன்ஸ் M புள்ளி மரபுகள் உள்ளன இது ஒரு லோடு இம்பிடன்ஸ் ஆகும் இது ZL இது முதன்மை காயில் இது இங்கே இரண்டாம் காயில் ரெசிஸ்டன்ஸ் R1 இங்கே ரெசிஸ்டன்ஸ் R2 இங்கே இண்டக்டன்ஸ் L1 என்றால் ரியாக்டன்ஸ் j L1 என்பது இங்கே j L2 மற்றும் ம்யூச்சுவல் இண்டக்டன்ஸ் இது வோல்டேஜ் மூலமாகும் இந்த சர்க்யூட் மூடியது மற்றும் மின்சாரம் i1 மற்றும் i2 எடுக்கப்படுகிறது எனவே அந்த நிலையில் பார்த்தால் இந்த காயிலில் மின்சாரம் i1 புள்ளி நுழையும் போது எனவே மின்சாரம் இப்படி நகரும் எனவே இங்கே மின்சாரம் புள்ளியில் நுழைகிறது ஆனால் இந்த நிலையில் i2 மின்சாரம் புள்ளியை விட்டு வெளியேறுகிறது எனவே இங்கு நாம் முதலில் ம்யூச்சுவல் இண்டக்டன்ஸ் வோல்டேஜ் ஜெனரேட்டர் என்பதற்கான அடையாளம் எதிர்மறையாக இருக்கும் ஏனெனில் இங்கே மின்சாரம் இங்கு நுழைகிறது இங்கு வெளியேறுகிறது எனவே இது ZL இம்பிடன்ஸ் KVL ஐ எழுதினால் அதன் அடிப்படையில் வழங்கப்படுகிறது எனவே இது V R1 j L1 i1 j M i2 அடையாளம் இருக்கும் என்று நான் சொன்னேன் ஏனென்றால் இங்கே மின்சாரம் நுழைகிறது அது இப்போது வெளியேறுகிறது இது சமன்பாடு 14 இந்த லூப்பில் வோல்டேஜ் மூலமில்லை எனவே 0 R2 j L2 ZL ஏனெனில் இது லோடு இம்பிடன்ஸ் ZLi2 j M i1 இது மியூச்சுவல் கப்ளிங் காரணமாக இந்த பகுதி இது சமன்பாடு 15 இப்போது தீர்க்கப்பட்டால் நான் இங்கிருந்து i2 பெறுகிறேன் இந்த சமன்பாட்டிலிருந்து 15 j M i1 R2 j j L2 ZL இது சமன்பாடு 16 எனவே சமன்பாடு 14 மற்றும் 15 இலிருந்து நமக்கு V R1 கிடைக்கிறது தயவுசெய்து நேரடியாக எழுதியுள்ள இதை V R1 தீர்க்கவும் R1 j L1 இந்த சொல் ஐப் பெறும் ஸ்கொயர் M ஸ்கொயர் R2 j L2 ZL இது ம்யூச்சுவல்ம் இல்லாதபோது கிடைக்கிறது எனவேR1 j L1 இது அந்த காயில் 1 இன் இம்பிடன்ஸ் ஆகும் எனவே இது நாம் V i1 என்று அழைக்கிறோம் இந்த மொத்தத்தை உள்ளீட்டு இம்பிடன்ஸ் என்று அழைக்கிறோம் எனவே இது உள்ளீட்டு இம்பிடன்ஸ் மற்றும் ம்யூச்சுவல் இண்டக்டன்ஸ் இல்லாமல் காயில் 1 இன் தாக்கமாகும் இப்போது Z உள்ளீடு V i1 R1 j L1 இது எனவே மியூச்சுவல் கப்ளிங் இல்லாத போது முக்கியமாக எம் 0 எனவே இந்த உறுப்புகள் இருக்க கூடாது இது காயில் 1 இன் இம்பிடன்ஸ் என்று அழைக்கப்படும் ஆனால் ம்யுச்சுவல் இண்டக்டன்ஸ் காரணமாக இந்த சொல் சேர்க்கப்பட்டுள்ளது எனவே இது காயிலின் ரிஃப்லெக்ட்டேட் இம்பிடான்ஸ் இது ஸ்கொயர் M ஸ்கொயர் இருக்கும் சர்க்யூட் ன் இந்த விஷயம் இது சமன்பாடு 18 ஆகும் இது எளிமையான விஷயம் கண்டுபிடியுங்கள் இது ஒரு தீர்வு மற்றும் நான் இறுதி வெளிப்பாட்டை எழுதியுள்ளேன் இப்போது அடுத்தது தூண்டப்படுகிற ஈ எஃப் மிகவும் எளிமையான விஷயம் ஃப்ளக்ஸ் சைனூசாய்டல் ஒன்று என்று வைத்துக்கொள்வோம் எனவே நேரம் மாறுபடும் ∅ ∅max sin t எனவே V N d ∅ d t இதன் வழித்தோன்றலை எடுத்துக் கொண்டால் N ∅max cos t மற்றும் 2 pi f கிடைக்கும் எனவே v 2 pi f N ∅max cos t மற்றும் இது ஒரு அதிகபட்ச வோல்டேஜ் எனவே இந்த 1 √ 2 ஐ வகுக்கவும் இது 2 pi f N ∅ √ 2 எனவே இது இப்போது √ 2 pi f N ∅max இது 4 எஸ் வோல்டேஜ் ஒரு எளிய விஷயம் நான் எழுதியது ∅ ஃப்ளக்ஸ் ∅ ∅max sin t பின்னர் வோல்டேஜ் எவ்வாறு தூண்டப்படும் என்பது நமக்குத் தெரியும் காயிலில் v N d ∅ dt காயிலில் N எண் உள்ளது மற்றும் ∅ என்பது ஃப்ளக்ஸ் இணைப்பு எனவே இது வோல்டேஜ்த்தின் RMS மதிப்பு 4 44 f N ∅max ஏனெனில் இந்த சொல் √ 2 எனவே இது 2 √ 2 எனவே√ 2 ஆக இருக்கும் அடுத்து கணக்கீடுகளுக்கு வருகிறோம் அவை எளிதானவை கணக்கீடுகள் சரியாக செய்ய வேண்டும் இந்த எடுத்துக்காட்டு எடுக்கப்பட்டது பெரிதாக்குவதை கொஞ்சம் குறையுங்கள் எனவே இதுதான் கணக்கீடு எனவே அந்த நிலையில் முதலில் சிக்கலைப் பாருங்கள் கொடுக்கப்பட்டிருப்பது இதுதான் இது காயில் இந்த பொருளின் இந்த பகுதியில் மற்றும் திருப்பங்களின் எண்ணிக்கை N1 500 மற்றும் இங்கே N2 ஆகும் N2 1000 திருப்பங்கள் இந்த பொருளுக்கு வழங்கப்படும் எல்லா நேரங்களிலும் சராசரி பாதையை கருத்தில் கொள்ள வேண்டும் 1600 இது கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் L1 L2 √ M21 ஆகியவற்றைக் கண்டுபிடிக்க வேண்டும் ஒவ்வொரு காயிலும் 1 ஆம்பியர் மின்சாரத்துடன் தூண்டப்படுகிறது மற்றும் ஒவ்வொரு காயிலும் 1 ஆம்பியர் மின்சாரத்துடன் தூண்டப்படுகிறது சராசரி நீளத்தை எவ்வாறு எடுத்துக்கொள்வது பரிமாணத்திற்கு இந்த உயரம் இங்கிருந்து இங்கிருந்து கொடுக்கப்படுகிறது இந்த இடத்திலிருந்து இந்த இடத்திற்கு 4 சென்டிமீட்டர் வழங்கப்படுகிறது இது 6 சென்டிமீட்டர் மற்றும் இங்கே தடிமன் 1 சென்டிமீட்டர் எனவே சராசரி பாதையில் இருந்து நாம் செல்கிறோம் எனவே இது 0 5 சென்டிமீட்டர் இந்த பக்கமும் 0 5 சென்டிமீட்டர் ஆகும் இது இங்கிருந்து 3 சென்டிமீட்டர் இங்கிருந்து 6 சென்டிமீட்டர் கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் பக்கமானது ஒவ்வொன்றும் 3 3 சென்டிமீட்டர் ஆகும் எனவே பக்கங்களும் தலா 3 சென்டிமீட்டர் எனவே 2 சென்டிமீட்டர் இது 2 சென்டிமீட்டர் எனவே சராசரி பாதை இந்த பக்கமாக இருக்கும் அது இங்கிருந்து 1 சென்டிமீட்டர் கவனமாக பாருங்கள் எல்லாம் குறிக்கப்பட்டுள்ளது இங்கே இது 2 சென்டிமீட்டர் ஆகும் எனவே இது சராசரி பாதை எடுக்கும் எனவே இங்கிருந்து இந்த இடைவெளி 1 சென்டிமீட்டர் மற்றும் இங்கே 1 சென்டிமீட்டர் எனவே மூன்று வெவ்வேறு பாதை உள்ளது என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இது இங்கிருந்துதான் ஒன்று இங்கிருந்து இன்னொன்று இங்கே இந்த வளைவு மற்றொன்று இந்த வளைவு எனவே மூன்று பாதைகள் உள்ளன இதில் காயில் ஏதேனும் ஒரு காயில் 1 ஆம்பியர் மின்சாரத்தால் தூண்டப்படுகிறது i1 1 ஆம்பியர் இதை மறந்துவிடுங்கள் இங்கே திருப்பங்கள் 500 மற்றும் இங்கே 1000 திருப்பங்கள் இவைகளை பற்றி தனித்தனியாக பார்ப்போம் இங்கே இது தடிமன் 1 சென்டிமீட்டர் எனவே அதனால்தான் இங்கிருந்து சராசரி பாதை 0 5 சென்டிமீட்டர் என்று குறிக்கப்பட்டுள்ளது எனவே எல்லாம் குறிக்கப்பட்டுள்ளது நாம் அதை எவ்வாறு செய்தோம் என்பதை கவனமாகப் பார்க்கவும் எனவே இது படம் 18 L1 L2 M12 M21 என்பதைக் கண்டுபிடிக்க வேண்டும் ஒவ்வொரு காயிலும் 1 ஆம்பியர் மின்சாரத்துடன் தூண்டப்படுகிறது எனவே இப்போது அதைப் பார்த்தால் ரியாக்டன்ஸ் L Aµ என்று நமக்குத் தெரியும் அது L A µ0 µr அல்லது ஆம்பியர் திருப்பங்கள் என்று நமக்குத் தெரியும் எனவே இந்த பொருட்களுக்கு 1600 வழங்கப்படுகிறது மேலும் ∅ F m R எனக்குத் தெரியும் வி ஆர் போன்றது இதேபோல் கண்டுபிடிப்பேன் ∅ F m R வெபர் இப்போது மூன்று வெவ்வேறு பாதைகள் உள்ளன எனவே L1 இது சராசரி பாதை இது 6 இது 6 மற்றும் இந்த பக்கம் 1 மற்றும் இந்த பக்கம் 1 இது இதேபோல் இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரே மாதிரியானது இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரே மாதிரியானது மற்றும் இந்த பக்கம் 4 1 மற்றும் 4 இங்கிருந்து இது 1 இங்கே 1 இந்த பக்கம் அது 4 இதை இங்கிருந்து 6 மற்றும் இங்கே அது 1 இங்கே இது 1 ஆகும் எனவே 6 2 ஆர் 2 எனவே இதைப் பார்த்தால் மன்னிக்கவும் L1 6 1 0 5 2 இது 6 இந்த பக்கம் 1 இந்த பக்கம் இது 0 5 இந்த இடைவெளி 0 எனவே மறுபுறம் இது 6 1 0 5 2 1 அல்ல இங்கே மொத்தம் இது 0 5 சராசரி பாதை எனவே இதைப் பாருங்கள் எனவே இது 2 4 2 ஆகும் இந்த பக்கத்தில் இந்த பக்கம் 4 மற்றும் இந்த பக்கமானது 1 என்றும் இது 1 ஆகவும் உள்ளது 4 2 எனவே இந்த பக்கம் 4 2 எனவே இது 4 2 21 சென்டிமீட்டர் அதாவது 0 21 மீட்டர் இதேபோல் L2 க்கு வந்தால் அதற்கு 3 1 5 2 4 2 வழங்கப்படுகிறது அது இங்கே 3 ஆகும் இந்த பக்கமானது 1 தளத்தில் 3 1 ஐ நான் குறிக்கிறேன் இந்த பக்கம் 0 எனவே 3 1 0 5 இந்த பக்கமும் 3 1 0 5 2 பின்னர் 4 இந்த பக்கம் 1 என்பதால் இங்கே அது குறி 1 ஆகும் எனவே இந்த பக்கம் 1 இந்த பக்கம் 1 அதாவது 1 என்று எழுதப்பட்டிருப்பதை பாருங்கள் எனவே இங்கேயும் இங்கே உள்ளது இது காயில் 1 சென்டிமீட்டர் எனவே இந்த பக்கமும் 1 சென்டிமீட்டர் எனவே 4 1 1 எனவே சீரானது அது சீரானது எனவே இங்கே இது L2 பின்னர் அது 15 சென்டிமீட்டர் 0 15 மீட்டர் இப்போது L3 நடுத்தர மைய வளைவு எல் 3 இது 4 2 இந்த பக்கம் 1 இந்த பக்கம் 1 இது உயரம் மற்றும் இந்த R1 இது R1 R2 R3 R1 இங்கே R2 இங்கே இது மூன்று வெவ்வேறு பகுதியின் ரிலக்டன்ஸ் எனவே இப்போது L3 வெறும் 4 2 6 சென்டிமீட்டர் 0 06 மீட்டர் மற்றும் A பக்கங்கள் ஒவ்வொன்றும் 2 சென்டிமீட்டர் 2 2 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர் 4 10 பவர்க்கு 4 மீட்டர் ஸ்கொயர் எனவே ரிலக்டன்ஸ் பாதை 1 R1 L1 A µ0 µr கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் A அறியப்படுகிறது எனவே R1 26000 26000 அல்ல இது 261113 5785 ஆம்பியர் திருப்பங்கள் வெபருக்கு இதேபோல் பாதை 2 க்கான ரியாக்டன்ஸ் களைக் கணக்கிட்டால் R2 க்கு இது பாதை 1 க்கு அதாவது இந்த பாதை 1 இன் ரியாக்டன்ஸ் இந்த பாதைக்கு இது போன்றது என குறிக்கப்பட்டுள்ளது இது இந்த பாதையின் ரியாக்டன்ஸ் இது மற்றொரு ரியாக்டன்ஸ் இது மற்றொரு ரிலக்டன்ஸ் இது R1 க்கு இது R2 மற்றும் இது R3 3 வெவ்வேறு பாதை மையமாகவும் மற்ற இரண்டு பக்கங்களிலும் உள்ளது எனவே இங்கே இதேபோல் R2 கணக்கீடு L2 Aµ0µr அனைத்தும் 186509 7 ஆம்பியர் திருப்பங்கள் வெபருக்கு R3 க்கு அதேபோல இருக்கும் 149207 76 ஆம்பியர் திருப்பங்கள் வெபருக்கு கிடைக்கும் அந்த காயில் 1 க்கான m1 F தூண்டப்படுவது 1 ஆம்பியர் மின்சாரமாகும் திருப்பங்கள் 500 ஆகவும் இருப்பதை நாம் அறிவோம் காயில் i2 ஐ நாம் கருதவில்லை எனவே f m1 500 ஆம்பியர் திருப்பங்கள் இது ஒரு DC சர்க்யூட் போன்றது இது ஃப்ளக்ஸ் திசை காயிலை மின்சாரத்தின் திசையில் பிடித்தால் கட்டைவிரல் என்பது ஃப்ளக்ஸ் திசையாகும் எனவே இது ஃப்ளக்ஸ் திசை மொத்த ஃப்ளக்ஸ் ∅1 என்றால் பாதை இங்கே போகிறது மற்றும் பாதை DC சர்க்யூட் போல செல்கிறது மற்றும் இது ஃப்ளக்ஸ் பாய்கிறது மற்றும் ஃப்ளக்ஸ் திசை இந்த வழி அதாவது இது இருக்கும் இது இருக்கும் அது எஃப் மீ ஆக இருக்கும் இது ஃப்ளக்ஸ் திசை மின்சாரம் வெளியே வரும் என்பதை பார்க்க வேண்டும் எனவே ஃப்ளக்ஸ் இந்த வழியில் வெளிவருகிறது இது மின்சார சர்க்யூட்க்கு ஒப்பான ஒப்புமை எனவே சர்க்யூட்டுகள் பார்க்கும்போது மிகவும் எளிமையானவை இது ∅1 இது ∅2 மற்றும் இது ∅3 என்று கணக்கிட்டால் இது ஃப்ளக்ஸ் மற்றும் இந்த ஃப்ளக்ஸ் 2 இது இணையான பாதை எனவே இது F m1 இது நான் சொன்ன அடையாளம் காயிலை மின்சாரத்தின் திசையில் பிடித்தால் கட்டைவிரல் என்பது ஃப்ளக்ஸ் திசையாகும் வரைபடத்தை எடுத்துக்கொள்வேன் கட்டைவிரல் ஃப்ளக்ஸ் திசையாக இருக்கும் எனவே அதன்படி போலாரிட்டியைத் தேர்வு செய்யலாம் இது இதுதான் இது போலாரிட்டி இது இந்த வழி R போலவே இந்த விஷயத்திற்கு தொடரை இணை கணக்கிடுங்கள் எனவே இது ரியாக்டன்ஸ் எனவேR1 இவை இரண்டும் இணையாக இருக்கும் R2 R3 R2 R3 அதனுடன் முழுமையான சர்க்யூட்க்கு ரிலக்டன்ஸ் கிடைக்கும் இது வெபருக்கு ஆம்பியர் திருப்பங்கள் எனவே ∅1 இது மின்சாரம் i1 f m1 ரிலக்டன்ஸ் கிடைக்கும் எனவே ∅ f m 500 ஆம்பியர் திருப்பங்கள் இந்த உறுப்புடன் வகுத்தால் நமக்கு 1 453 மில்லிவெபரை பெறலாம் இப்போது மின்சாரம் பிரிவை ∅2 ஐ ∅21 ∅21 இது ∅1 மொத்த ஃப்ளக்ஸ் R3 R3 R2 மின்சாரம் பிரிவு இங்கே ஃப்ளக்ஸ் பிரிவு எனவே இது 0 646 மில்லிவெபராக இருக்கும் மிகவும் எளிமையானது மட்டுமே வரைபட சர்க்யூட் ஒன்றைப் பார்த்தால் ஃப்ளக்ஸ் திசையைப் பார்க்கவும் ஆம்பியர் திருப்பங்கள் பார்க்கவும் மற்றும் அனைத்து ரிலக்டன்ஸ்ங்களின் மதிப்பு பரிமாணங்களையும் சரியாகக் கணக்கிடவும் சரியான பதில் கிடைக்கும் எனவே இப்போதே ∅21 ஐ அழைக்கிறோம் L I N ∅ முன்பே தெரியும் எனவே நாம் L1 N1 ∅1 i1 ஐப் பயன்படுத்துகிறோம் எனவே N1 என்பது 500 ∅1 க்கு 1 453 மில்லிவெபர் மற்றும் மின்சாரம் i1 கிடைக்கும் இது வரைபடத்தில் சிறிய i1 ஐக் காட்டுகிறது இது 1 ஆம்பியர் I1 அல்ல திருத்தம் 7265 ஹென்றி ஆகும் இது L1 மற்றும் M21 N2 ∅21 ∅2 i1 ஏனென்றால் மற்ற காயிலில் மின்சாரம் i2 0 இல்லை எனவே எம் 21 ஐ 1 ஐ கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் அது சிறிய i1 இருக்கும் 1 ஆம்பியர் எனவே இரண்டாவது காயிலில் N2 1000 ஆம்பியர் மற்றும் ∅21 என்பது 0 646 மில்லிவெபர் 1 ஆம்பியர் எனவே இது மில்லி ஹென்ரி எனவே 0 646 மில்லி ஹென்ரி எனவே இது மிகவும் எளிது எனவே இதே போல் L2 கணக்கிட வேண்டும் காயில் 2 i2 1 ஆல் தூண்டப்படுகிறது i1 0 ஐ எடுத்துக் கொள்ள வேண்டும் இதை செய்யுங்கள் பதில்கள் வழங்கப்படவில்லை எடுத்துக்காட்டு 2 இரண்டு காயில்களும் 1 ஆம்பியர் மின்சாரத்தால் ஆல் தூண்டப்படுகிறது ∅ 3 ஐ தீர்மானிக்கவும் கேள்வி என்னவென்றால் இரண்டு காயில்களும் அந்த நிலையில் தூண்டப்பட்டு இருக்கின்றன இங்கே பாருங்கள் ஆனால் இங்கே அது ஆனால் 1 ஆம்பியர் மின்சாரத்தால் ஆல் இரண்டு காயில்களும் தூண்டப்படுகிறது எனவே இது 5 ஆம்பியர் திருப்பங்கள் இது 1000 1 எனவே 1000 ஆம்பியர் திருப்பங்கள் இது R1 R2 R3 இந்த வழியில் ∅1 ∅2 ∅3 ஐ கணக்கிட வேண்டும் பின்னர் இதைப் பாருங்கள் இது இது அந்த வரைபடத்திற்கு வாருங்கள் இரண்டு காயில்களும் தூண்டப்படுகிறது இரண்டு காயில்களும் அந்த நிலையில் தூண்டப்படும் போது இது மின்சாரத்தின் திசையாகும் மின்சாரம் i2 இன் திசையில் கண்டக்டரை பிடிக்கும் போது இங்கே கட்டைவிரல் அது கீழ்நோக்கி நகரும் அதாவது இது ஃப்ளக்ஸ் கோடு எனவே இது ஃப்ளக்ஸ் ∅2 எனவே இது கீழ்நோக்கி இருப்பதால் இது மற்றும் இது நேர்மறை முனையத்திற்கு மின்சாரம் வெளிவருவது போல இங்கே ஃப்ளக்ஸ் திசையும் இதுதான் இது அதனால்தான் வரைபடத்தில் இது இவ்வாறு எடுத்துக் கொள்கிறது எனவே இவை பதில் ∅1 ∅2 ∅3 இது எல்லாவற்றையும் ரிலக்டன்ஸ் எல்லாவற்றையும் கணக்கிடுகிறது எனவே தயவுசெய்து இதைத் தீர்க்கவும் பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இப்போது எடுத்துக்காட்டு 3 இங்கே வளைவு உள்ளது இது 17 சென்டிமீட்டர் இது 2 மில்லிமீட்டர் இந்த இடைவெளி 2 மில்லிமீட்டர் மற்றும் 1 காயில் உள்ளது இது இரண்டு காயில்களும் இந்த பக்கத்தில் 1000 திருப்பங்கள் இந்த பக்கம் 1000 திருப்பங்கள் இங்கே அது இங்கிருந்து நீளம் 10 சென்டிமீட்டர் கொடுக்கப்பட்டுள்ளது சராசரி நீளத்தைக் காண வேண்டும் எனவே இது இங்கிருந்து 20 சென்டிமீட்டர் மற்றும் இது 3 சென்டிமீட்டர் அதாவது 3 சென்டிமீட்டர் பக்கமானது இந்த சராசரி நீளம் என்று பொருள் அதாவது இது இந்த பகுதி 1 5 இது 1 எனவே 10 1 5 எனவே 8 5 இது நடுத்தர நீளம் அதாவது சராசரி உயரம் 8 5 மற்றும் இது 20 ஆகும் ஆனால் இங்கே 3 சென்டிமீட்டர் பக்கமாகும் இது இங்கு எழுதப்பட்டுள்ளது 3 சென்டிமீட்டர் பக்கமும் இந்த பக்கம் 1 5 மற்றும் இது பக்கம் 1 5 அதாவது சராசரி நீளம் இங்கிருந்து இங்கிருந்து 20 1 5 என்று 17 சென்டிமீட்டர் இருக்கும் இது ஏற்கனவே சராசரி நீளம் கொடுக்கப்பட்டுள்ளது கணக்கிடப்பட்ட இடைவெளி 2 மற்றும் நாம் மற்றவற்றை கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இதைப் பார்த்தால் எல் சி மற்றும் இது எல் ஏ ஆக இருக்கும்போது மூன்று பாதைகள் உள்ளன இது எல் ஏ இடைவெளி எல் சி மற்றும் இங்கே இந்த பாதை எல் இது மார்க் பி இது A மற்றும் இங்கே அது C ஐ குறிக்கிறது என்பதை பாருங்கள் ஆகையால் A க்கு இந்த பொருளுக்கு 1000 வழங்கப்படுகிறது மேலும் இந்த பொருளுக்கு 1200 ஆகும் எனவே A 3 சென்டிமீட்டர் பக்கமாக இது 9 10 4 மீட்டர் ஸ்கொயர் எல் ஏ 17 மீட்டர் சென்டிமீட்டர் அதாவது 0 17 மீட்டர் எல் பி இது 17 8 5 இந்த பக்கமும் 8 5 என்று சொன்னேன் எனவே 17 8 5 8 5 சென்டிமீட்டர் 0 34 மீட்டர் எனவே ரிலக்டன்ஸ் சூத்திரம் LA Aµ0µr எனவே இந்த மதிப்பை இதேபோல் RB LB Aµ0µR B அனைத்து மதிப்புகளையும் பிரதியிடுங்கள் µ0 க்கு 4 pi 10 7 பவர்க்கு கிடைக்கும் பிரதியிடுங்கள் அனைவருக்கும் இந்த மதிப்பு கிடைக்கும் மற்றும் RC க்கு 2 LC aµ0 கிடைக்கும் அது என்னவென்றால் அது 2 மில்லிமீட்டர் என்று வரும் எனவே 0 002 மீட்டர் இது ஒன்று எனவே இந்த விஷயம் கிடைக்கும் எனவே ஆர் சி 2 இந்த பக்க 1 இடைவெளியை ஏன் எடுத்துக்கொள்கிறது இந்த பக்கமும் 1 இடைவெளி அதனால்தான் இது 2 பெருக்கப்படுகிறது இது 2 மில்லிமீட்டர் இடைவெளி இங்கே 2 மில்லிமீட்டர் இடைவெளி எனவே அதனால்தான் 2 எல் சி ஆகவே இந்த மதிப்பு வரப்போகிறது எனவே மொத்த m m f காயில்கள் தூண்டப்படும் 1000 திருப்பம் 1 ஆம்பியர் மின்சாரமாக இருக்கும் எனவே இந்த பக்க 1000 திருப்பம் தூண்டப்படுகிற மின்சாரம் 1 ஆம்பியர் எனவே இந்த நிலையில் இது 2000 ஆம்பியர் திருப்பங்கள் எனவே ∅ m m f ரிலக்டன்ஸ் மொத்த ரிலக்டன்ஸ் இது கிடைக்கும் எனவே ∅ m m f ரிலக்டன்ஸ் இது வெபர் மற்றும் ஃப்ளக்ஸ் அடர்த்தி B ∅ A ஆகவே இது ∅ குறுக்கு வெட்டு பகுதி 9 10 4 மீட்டர் ஸ்கொயர் எனவே இது ஒரு மீட்டருக்கு 0 564 வெபர் சில நல்ல புத்தகத்தை எடுத்து அதை தீர்க்க முயலுங்கள் இதே போல் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் ஒரு சர்க்யூட் இங்கே காயில் திருப்பங்களின் எண்ணிக்கை N1 திருப்பங்கள் இங்கே N2 திருப்பங்களின் எண்ணிக்கை ம்யூச்சுவல் புள்ளி எதுவும் காட்டப்படவில்லை நான் எழுதிய இந்த இரண்டு சமன்பாடுகள் உள்ளன எனவே இது சரியானதா இல்லையா என்பதைச் சரிபார்க்கவும் இது எல்லாம் சரியானதா ஆனால் இது கொடுக்கப்பட்டுள்ளதா என சரிபார்க்கவும் அதைப் பாருங்கள் சில நேரங்களில் இதுபோன்ற மின்சாரமானது இதுபோன்ற சர்க்யூட் இது எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளது என்பதை கவனமாகப் பாருங்கள் அதன்படி அதைச் செய்ய வேண்டும் குழப்பமடைய கூடாது இப்போது உதாரணம் 5 ஒரு புத்தகத்திலிருந்து நான் எடுத்த இந்த கணக்கீடு எனவே இந்த கணக்கு எப்படி என்பதைப் பார்க்க வேண்டும் எனவே மின்சாரத்தின் இந்த திசையை புத்தகத்தில் குறிக்கப்படவில்லை நான் இவ்வாறு எடுத்து கொண்டேன் இது 5 Ω என்றும் சுய ம்யூச்சுவல் ரியாக்டன்ஸ் 5 என்றும் உள்ளது மேலும் இங்கே 5 Ω இங்கே ரியாக்டன்ஸ் 5 Ω ம்யூச்சுவல்ம் ரியாக்டன்ஸ் j 2 Ω இது கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் இங்கே வோல்டேஜ்த்திற்கு 10 ஆங்கிள் 0 டிகிரி வழங்கப்படுகிறது இங்கே அதற்கு 10 ஆங்கிள் 90 டிகிரி வோல்ட் வழங்கப்படுகிறது இது ஒரு கெபாசிட்டர் கெபாசிட்டர் ரியாக்டன்ஸ் j 10 Ω கெபாசிட்டர் முழுவதும் V c வோல்டேஜ்யைக் கண்டுபிடிக்க வேண்டும் V c என்பது எவ்வளவு கணக்கிட வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம் இந்த வழியில் நான் எடுத்துக்கொண்டது லூப்கள் நான் எடுத்த வழி இது ஒன்று i1 மற்றும் இது ஒன்று i2 போன்றது எனவே இதை எடுத்துக் கொண்டால் i1 i2 இதன் சோர்ஸ் பாய்கிறது ஏனென்றால் இதுபோன்று எடுத்துள்ளது எனவே இப்போது இது புள்ளிகள் மற்றும் பிற விஷயங்கள் குறிப்பிடப்படவில்லை எனவே இங்கே புள்ளி எடுக்கப்படுகிறது எனவே மின்சாரம் இங்கே நுழைகிறது புள்ளி எடுக்கப்பட்டது இந்த நிலையில் மற்றொரு புள்ளி இங்கே எடுக்கப்படுகிறது மின்சாரம் வெளியேறுகிறது இங்கே நாம் எடுத்த இந்த 2 புள்ளிகளுக்கு மின்சாரம் நுழைகிறது என்று எடுத்துக் கொள்ளப்படுகிறது எனவே இந்த புள்ளி விஷயம் எடுக்கப்பட்டது அதாவது i1 i2 மின்சாரம் புள்ளியில் நுழைகிறது மற்றும் இது நாம் எடுத்த மின்சாரம் i2 ஆகும் எனவே இது i2 ஆகும் இது புள்ளியை விட்டு வெளியேறுகிறது என்று வைத்துக்கொள்வோம் அப்படியானால் ஃப்ளக்ஸ் திசையைப் பாருங்கள் இப்போது இந்த வயண்டிங் திசையில் i1 i2 நுழைகிறது எனவே ஃப்ளக்ஸ் திசை அது இப்படித்தான் போகிறது இது ∅1 மற்றும் இந்த நிலையில் இப்போது இந்த நிலையில் என்ன நடக்கிறது மின்சாரம் புள்ளியை விட்டு வெளியேறுவதால் மின்சாரம் திசையை விட்டு வெளியேறுகிறது மின்சாரத்தின் திசையில் நான் இடது கை பக்கத்தில் நான் காயிலை பிடித்துக்கொண்டால் ஃப்ளக்ஸ் மேல்நோக்கி உள்ளது அதனால்தான் ∅2 மேல்நோக்கி உள்ளது எனவே ∅1 இந்த வழி ∅2 இந்த வழி உள்ளது ஒன்றுக்கொன்று எதிர்ப்பது அதாவது சமன்பாட்டை எழுதும் போது அது புள்ளியில் நுழைகிறது புள்ளியை விட்டு வெளியேறுகிறது அது ம்யூச்சுவல் விஷயம் எதிர்மறை அடையாளமாக இருக்கும் எனவே சமன்பாடு எழுதினால் அதற்கு நேரம் தேவைப்படுகிறது எனவே இது சமமான சர்க்யூட் இந்த 10 வோல்ட் இந்த விஷயம் 5 Ω j 5 Ω இடையில் இந்த ம்யூச்சுவல் இண்டக்டன்ஸ் இது காயிலில் புள்ளியில் நுழைகிறது மற்றொரு புள்ளியை விட்டு வெளியேறுகிறது இது 5 Ω ஆகும் 2 காயில்கள் இருப்பதால் இப்போது இதை தீர்க்கலாம் எனவே மீண்டும் மீண்டும் இருக்கும் எனவே கேள்வி கே எல் முதல் சமன்பாட்டில் 5 j 5 i1 i2 ஆக இருக்கும் ஏனென்றால் இங்கே இது i2 மற்றும் இது i1 ஆகும் எனவே இதன் சோர்ஸ் பாயும் மின்சாரம் அது இருக்கும் i1 i2 ஐப் பாருங்கள் எனவே 5 j 5 i1 i2 இப்போது ம்யூச்சுவல்ம் பின்னர் வரும் இது j 10 ரியாக்டன்ஸ் i1 ஏனெனில் இந்த வளையத்தில் மின்சாரம் எனவே இது j 10 j 10 i1 பின்னர் i1 i2 புள்ளியில் நுழைகிறது i2 புள்ளியை விட்டு வெளியேறுகிறது எனவே இது இந்த லூப்ற்கு இருக்கும் j 2 i2 ஏனெனில் i2 காரணமாக இந்த காயில் வோல்டேஜ் தூண்டப்பட்டது அது j 2 i2 இது 10 ஆங்கிள் 0 ஆகும் எனவே இது வோல்டேஜ் 10 உள்ளது இது ஒரு சமன்பாடு இதேபோல் இரண்டாவது லூப்ற்கு இது போன்றவற்றை உள்ளடக்கியது எனவே அந்த வழக்கில் இந்த மின்சாரம் i1 i2 இரண்டு காயில்களும் பாய்கின்றன மற்றும் இங்கே i2 பாய்கிறது எனவே இது 5 j 5 i1 i2 ஆக இருக்கும் என்று பாருங்கள் பின்னர் இங்கே வந்தால் அது 5 j 5 i2 ஆக இருக்கும் இந்த வோல்டேஜ் பின்னர் வரும் இப்போது ம்யூச்சுவல் இண்டக்டன்ஸ் க் கருத்தில் கொள்வோம் இப்போது இந்த காயில் வோல்டேஜ்த்தில் இந்த காயில் i1 i2 காரணமாக தூண்டப்படும் ஆனால் அது புள்ளியை விட்டு வெளியேறும் எனவே ஆக இருக்கும் j 2 ம்யூச்சுவல் ரியாக்டன்ஸ் j 2 j 2 i1 i2 இப்போது அடுத்தது இந்த i2 மின்சாரத்தின் காரணமாக இந்த காயிலில் வோல்டேஜ் தூண்டப்படுகிறது இங்கே அம்புக்குறியைப் பாருங்கள் அது மேல்நோக்கி உள்ளது நான் அதை j 2 i2 இங்கே அது பின்னர் j 2 i2 பின்னர் 10 90 டிகிரி ஆங்கிள் 90 டிகிரி 10 ஆங்கிள் 0 டிகிரி எனவே இது சமன்பாடு 2 இது சமன்பாடு 1 மற்றும் சமன்பாடு 2 க்கான தீர்வு இதை புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் இந்த சிக்கலைப் புரிந்து கொண்டால் வேறு கணக்கு தீர்ப்பதில் எந்த சிக்கலும் இல்லை மேக்னெட்டிக் சர்க்யூட்களில் கணக்கு முறை பார்க்க வேண்டும் எனவே இந்த நிலையில் சமன்பாடு 1 மற்றும் 2 ற்கு தீர்வு கண்டால் i1 1 96 டிகிரி ஆம்பியர் கிடைக்கும் என்னிடம் உள்ள முழு தீர்வுகளையும் பாருங்கள் ஆனால் இங்கே நான் செய்ய வில்லை அதிக நேரம் எடுக்கும் செய்வதற்கான ஒரு பயிற்சி இது இதை செய்ய சிறிது நேரம் எடுக்கும் இது மின்சாரம் ஆக இருக்கும் i1 பாய்கிறது இது V c i1 j 10 ஆக இருக்கும் அதுதான் இங்கே எழுதப்பட்டுள்ளது இது i1 j 10 எனவே இது i1 என்பது 113 96 டிகிரி மற்றும் j 10 என்றால் இது 1 015 113 96 10 ஆங்கிள் 90 டிகிரி ஆகும் எனவே 90 113 96 எனவே இது 10 15 ஆங்கிள் 23 96 டிகிரி வோல்ட்டாக இருக்கும் இதுதான் பதில் இப்போது இது 3 புள்ளிகள் இருக்கும்போது பரீட்சை நோக்கத்திற்காக ஒரு விஷயத்தைச் சொல்ல அனுமதிக்கிறேன் 3 புள்ளிகளுக்கு நேரம் அதிகமாக தேவைப்படும் எனவே இந்த 3 புள்ளிகள் இந்த சமன்பாடுகள் அனைத்தும் உள்ளன நான் எழுதியுள்ளேன் தயவுசெய்து இதை எழுதுங்கள் நான் அதை விளக்கவில்லை இப்போது அது எனது நேரத்தை மிச்சப்படுத்தும் ஆகவே எப்படிக் கற்று கொள்வோம் என்பதைப் பாருங்கள் நான் இதை எவ்வாறு எழுதியுள்ளேன் அவை அனைத்தும் ம்யூச்சுவல் விஷயங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன சுழற்சி மின்சாரம் கொடுக்கப்பட்டுள்ளன நான் எடுத்த விதம் மற்றும் இந்த சமன்பாடுகள் அனைத்தையும் பார்க்கவும் முதலில் சர்க்யூட் வரையவும் பின்னர் நான் எழுதியுள்ள சமன்பாடுகளைப் பார்க்கவும் இவை அனைத்தையும் பார்க்கவும் இந்த விஷயங்கள் அனைத்தும் எழுதப்பட்டவை சரியானவை எனவே முதலில் எழுதுங்கள் பின்னர் எழுதப்பட்டதைப் பாருங்கள் பின்னர் சிறிது நேரம் சேமிக்கப்படும் பிரிக்வேன்சி களத்தில் நான் முன்பு d d t ஐ சொன்னேன் செய்தால் j ஐ மாற்றவும் எனவே சமன்பாடு இப்படி இருக்கும் இந்த சமன்பாடுகள் அனைத்தும் இப்படி இருக்கும் இறுதியில் சமமான சர்க்யூட் இதுபோல் இருக்கும் எனவே இது தயவுசெய்து இந்த சமன்பாடுகள் அனைத்தையும் உருவாக்கவும் முதலில் சர்க்யூட்டை வரையவும் பின்னர் இந்த சமன்பாடுகள் அனைத்தும் ஒன்று ஒன்று அல் எழுதவும் பின்னர் பிரிக்வேன்சி களம் ddt j பின்னர் பின்னர் சமன்பாடு 1 ஐப் பாருங்கள் இது பயிற்சி எல்லாமே உங்கள் முன் கொடுக்கப்படுகிறது அடுத்தது இது மற்றொரு கணக்கு இது மிகவும் சுவாரஸ்யமான கணக்கு அந்த 2 இணைந்த காயில்கள் செல்ப் இண்டக்டன்ஸ்களுடன் எல் 1 0 05 ஹென்றி மற்றும் எல் 2 0 2 ஹென்றி ஒரு கப்ளிங் கோயபிஷியன்ட் கே 0 5 காயில் 2 க்கு 1000 திருப்பங்கள் உள்ளன காயில் 1 இல் மின்சாரம் i1 க்கு 5 sin 400 t வழங்கப்படுகிறது அதாவது 400 ஆம்பியர் காயில் 2 இல் வோல்டேஜ் யையும் கண்டுபிடிக்க வேண்டும் அதிகபட்ச ஃப்ளக்ஸ் காயில் 1 ஐ தீர்மானிக்கிறது எனவே L1 L2 ஐ விட K M √ L1 L2 A or M √ L1 L2 K என்று தீர்வு நமக்குத் தெரியும் எனவே M K √ L1 L2 எனவே K க்கு 0 5 மற்றும் L1 L2 க்கு √ 0 2 க்கு வழங்கப்படுகிறது எனவே எம் ம்யூச்சுவல் இண்டக்டன்ஸ் 0 05 ஹென்றி ஆக மாறும் இப்போது காயில் 2 இன் வோல்டேஜ் கொடுக்கப்பட்டுள்ளது காயில் 2 M d i1 d t இல் நமக்குத் தெரியும் எனவே எம் 0 5 ஆகும் அங்கு i1 க்கு 5 sin 400 t வழங்கப்படுகிறது எனவே டெரிவேட்டிவ் v2 எடுத்துக் கொண்டால் 100 cosine 400 t ஆக மாறும் அதனால் இதன் பொருள் v2 N2 d ∅12 d t என்பது நமக்குத் தெரியும் ஆனால் நமக்கு v2 1000 cos கிடைத்துள்ளது எனவே இப்போது இந்த வழக்கில் இங்கே v2 பிரதியிட N2 அறியப்படுகிறது மற்றும் ஒருங்கிணைக்க வேண்டும் எனவே 100 cos 400 t N2 என்பது 1000 திருப்பங்கள் அதற்கு d ∅1 2 d t or ∅1 2 அல்லது ∅1 2 1000 வகுக்கப்படுகிறது எனவே பவர்க்கு 10 3 100 cos 400 t d t இந்த ∅12 ஐ ஒருங்கிணைத்தால் 0 25 10 3 sin 400 t வெபர் எனவே ∅max 0 25 10 பவர்க்கு 3 ஆக இருக்கும் வெபர் இது ∅max 0 25 மில்லி வெபர் ஆகும் அப்படியே அதாவது K ∅12 ∅1 ∅1 என்பது மொத்த ஃப்ளக்ஸ் என்றும் ∅12 என்பது மற்ற காயிலை இணைக்கும் ஃப்ளக்ஸ் என்றும் தெரியும் எனவே K ∅12 ∅1 அல்லது ∅21 ∅2 அதாவது ∅2 மொத்த ஃப்ளக்ஸ் மற்றும் ஃப்ளக்ஸ் 1 ∅21 என்பது காயில் 1 இல் ஃப்ளக்ஸ் இணைப்பு எனவே ஒன்று K ∅12 ∅1 அல்லது ∅21 ∅2 ஐ எழுதலாம் இதுவும் கப்ளிங் கோஎபிஷியன்ட் இது வரைபடத்தில் நாம் முன்பு பார்த்த ஸ்லைடை அறிந்து கொள்ள வேண்டும் ∅1 ∅11 ∅12 அதாவது K ∅12 ∅1 அல்லது நேர்மாறாக அல்லது ∅1 max ∅12 max K ஐ வைக்கலாம் இங்கிருந்து இந்த சமன்பாட்டிலிருந்து ∅1 ∅12 K அல்லது ∅1 max ∅12 max K எழுத முடியும் 25 0 5 க்கு மில்லிவெபர் இருக்கும் எனவே K 0 5 எனவே ∅1 max 0 5 மில்லிவெபர் எனவே இந்த கணக்கு சுவாரஸ்யமான கணக்கீடு மற்றும் மிகவும் எளிமையான கணக்கீடு எனவே இப்போது இது வரைபடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள புள்ளிகளுக்கு 5 Ω ரெசிஸ்டன்ஸ் யின் குறுக்கே உள்ள வோல்டேஜ்யை தீர்மானிக்கிறது பின்னர் காயிலில் போலாரிட்டியை மாற்றி மீண்டும் செய்யவும் எனவே இதுதான் கணக்கீடு கொடுக்கப்பட்டுள்ளது K கப்ளிங் கோஎபிஷியன்ட் 0 88 j கொடுக்கப்பட்ட உள்ளது எனவே 5 Ω எதிர்ப்பின் குறுக்கே வோல்டேஜ்யைக் கண்டுபிடிக்கும்படி கேட்கப்பட்டுள்ளது எனவே இந்த X L1 5 Ω X L2 5 Ω K M √ over L1 L2 ஆக இருக்கும் எனவே M பின்னர் K வரை நான் காட்டுகிறேன் தயவுசெய்து அதை தீர்க்கவும் அதை தீர்க்க பரிந்துரைக்கிறேன் புள்ளி கொடுக்கப்பட்டுள்ளது மின்சாரம் நுழைகிறது பின்னர் புள்ளியை விட்டு வெளியேறுகிறது அதாவது இதேபோன்ற முந்தைய சிக்கலைக் காட்டுகிறது எனவே இந்த லூப் பெரியதாக இருக்கும் போது முழு லூப் கருத்தில் கொள்ளும்போது ம்யூச்சுவல் இண்டக்டன்ஸ் வோல்டேஜ் ற்கு மீண்டும் மீண்டும் இருக்கும் எனவே தயவுசெய்து அதைத் தீர்க்கவும் இந்த வீடியோ சொற்பொழிவைப் படிக்கும்போது அதைத் தீர்க்கவும் மற்றும் சரியான பதிலைப் பெற்றிருக்கிறீர்களா இல்லையா கேட்கவும் நான் சரியான பதிலைக் கொடுப்பேன் ஆனால் எல்லாவற்றையும் மன்றத்தில் வைக்கிறேன் எனவே இப்போது மேக்னெட்டிக் சர்க்யூட் முடிந்துவிட்டது இப்போது என் கேள்வி என்னவென்றால் DC சர்க்யூட் சிங்கிள் பேஸ் AC சர்க்யூட் 3 பேஸ் AC சர்க்யூட் ரெசோனன்ஸ் அதிகபட்ச பவர் பரிமாற்ற தேற்றம் மற்றும் மேக்னெட்டிக் சர்க்யூட் ஆகியவற்றில் சில கணக்கீடுகளை செய்யுங்கள் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருப்பின் மன்றத்தில் கேக்கலாம் நான் விடையளிப்பேன் ஒன்று அல்லது இரண்டு புத்தகங்களை மட்டும் பாருங்கள் அடுத்ததாக சிங்கள் பேஸ் டிரான்ஸ்பார்மர் பற்றி பார்க்கலாம் நன்றி மீண்டும் பார்க்கலாம்